இன்றோடக்க்ஷன் டு ஸ்டர்ம் லியூவில்லி தியரி எனவே கடைசி வீடியோவில் பெசல் சமன்பாட்டை எவ்வாறு தீர்ப்பது என்று பார்த்தோம் மற்றும் பெசல் சமன்பாட்டின் சில ப்ரொபர்ட்டிகளைப் பார்த்தோம் மற்றும் அந்த இரண்டு ப்ரொபர்ட்டிகளின் அடிப்படையில் முதல் வகை பெசல் செயல்பாடுகளின் ஆர்த்தோகனல் பண்புகளை வழங்கியுள்ளோம் எனவே பெசெல் சமன்பாட்டின் தீர்வு 0 இல் வரையறுக்கப்பட்டுள்ளது எனவே இன்று நாம் இந்த பண்புகளை மறுபரிசீலனை செய்வோம் பின்னர் J12 J32அனைத்தையும் கண்டுபிடிக்க அவற்றைப் பயன்படுத்துவோம் நாங்கள் பார்த்திருக்கிறோம் J12மற்றும் J 12 சைன் மற்றும் கொசைன்களின் அடிப்படையில் நல்ல அனலிடிகல் டேர்ம்களைப் பெற்றோம் J12 மற்றும்J 12 தெரிந்தால் நீங்கள் J32 J 32 J 52 J52 மற்றும் பலவற்றைப் பெறலாம் எனவே அனைத்து J12 ஒற்றைப்படை இன் 2n12n ஆனது 0 1 2 3 முதல் இயங்குகிறது உங்களுக்குத் தெரிந்தால் J12 மற்றும் J 12 இந்த விஷயங்கள் அனைத்தையும் நீங்கள் பெறலாம் அனலிடிகல் எக்ஸ்பிரஸன்களாக நாங்கள் அறிந்திருக்கிறோம் எனவே இது பெசல் பங்க்ஷன்களின் ப்ரொபர்ட்டிகளைப் பயன்படுத்துகிறது பின்னர் இந்த J32 J 32 மற்றும் அனைத்தையும் நாம் பெறலாம் நாம் அதைப் பார்ப்போம்

எனவே இந்த பெசல் ப்ரொபர்ட்டிகளைப் பாருங்கள் இவை ddxxJxxJα 1x நீங்கள் உண்மையில் டிஃபரெண்ஷியேட் செய்தால் xJxαxα 1JxxJα 1x JxxJxJα 1x இது ப்ரொபர்ட்டி 1 ஆகும் ப்ரொபர்ட்டி 2 ddxx αJx x αJα1x x αJxαx α 1Jx x αJα1x JxxJx Jα1x இதுவே நம்மிடம் உள்ளன எனவே இந்த ப்ரொபர்ட்டிகள் பெசல் பங்க்ஷன் ப்ரொபர்ட்டிகள் போன்றே நாம் இதை 1 மற்றும் 2 என அழைக்கிறோம் நீங்கள் அவற்றை கூட்டி கழித்தால் எனவே கூட்டும்போது நமக்குக் கிடைப்பது 2JxJα 1x Jα1x கழிக்கும் போது நமக்குக் கிடைப்பது 2αxJ x Jα1x Jα 1x0 ⇒ J xxJα 1xJα1x இதுவே உங்களிடம் இருப்பது இது இரண்டாவது வகை நீங்கள் அவற்றை ரெக்கரன்ஸ் ரிலேஷன்ஸ் என்று அழைக்கலாம் முதல் வகையான பெசல் பங்க்ஷன்ஸ்க்கு எனவே இதை நாம் ஏற்கனவே J12x ஐப் பயன்படுத்தியிருக்கிறோம் அதேபோல் J 12x கூட நமக்குத் தெரியும் கடந்த வீடியோவில் J12x2πx sinx J 12x2πx cosx என்று நாம் பார்த்திருக்கிறோம் எனவே இப்படியெடுத்து கொண்டால் 2J xxJα 1xJα1x எனவே இங்கே நான் α12 எனும் போது நமக்கு கிடைப்பது 2J12 xxJ 12xJ32x J32x2xJ12 x J 12x எனவே இது என்னுடைய J32x நான் α 12 என வைத்தால் எனக்கு கிடைப்பது 2J 12 xxJ 32xJ12x ⇒ J 32 x2xJ 12x J12x எனவே இது போல் நான் தொடர முடியும் எனவே J32 x J 32 xஅறிந்திருந்தால் நான்α±32என வைக்கலாம் பிறகு நீங்கள் J±52 xஐப் பெறலாம் எனவே நீங்கள் 52 72 92 மற்றும் பலவற்றைப் பெறலாம் இவ்வாறே நீங்கள் அனைத்து J2n12 x ஒவ்வொரு n0 1 2 க்கும் பெறலாம் எனவே எல்லாம் தெரியும் எனவே இவை பெசல் பங்க்ஷன்கள் இந்த வழக்கு 2 நாம் சிறப்பு நிகழ்வாக பெறுவது எங்கே என்று தான் 2α என்பது ஒற்றைப்படை முழு எண்ணாகும் இது நீங்கள் J J α ஐ தொடர் தீர்வுகளாக பார்க்க முடியும் எனவே நீங்கள் அவற்றை ஒரு நல்ல வெளிப்பாடாக ஒரு அனலிடிகல் வெளிப்பாடாக கொசைன்கள் சைன்கள் மற்றும் x ஆகியவற்றின் அடிப்படையில் பெறலாம் எனவே நாம் ஸ்டர்ம் லியூவில் கோட்பாட்டிற்கு செல்கிறோம் இதுவரை நாம் கற்றுக்கொண்டது என்னவென்றால் நீங்கள் இரண்டாவது வரிசையில் ஒரே மாதிரியான சமன்பாடுகள் வேரியபில் கோஎபிசியென்ட்களுடன் இருக்கும்போது இரண்டாவது வரிசையை எவ்வாறு தீர்ப்பது என்பது உங்களுக்குத் தெரியும் நீங்கள் பூஜ்ஜியத்தைப் பார்க்கும்போது வழக்கமான சிங்குலர் பாயிண்ட் எனவே நீங்கள் இரண்டு லீனியர்லி இன்டெபேன்டென்ட் சொலுஷன்களைக் காணலாம் ஏனெனில் பெசல் சமன்பாடுகள் 0 என்பது ஒரே சிங்குலர் பாயிண்ட் வேறு சிங்குலர் பாயிண்ட் இல்லை எனவே நீங்கள் எதை கணக்கிட்டாலும் இந்த ஃப்ரீபோனியஸ் தீர்வுகள் y1 மற்றும் y2 ஆகியவற்றைக் காணலாம் அவை உண்மையில் ஒரே சீரான தொடர்ச்சியானவை ஒரே மாதிரியாக ஒரு தொடராக இணைகின்றன இந்த தொடர் உண்மையில் இடைவெளியில் ஒரே மாதிரியாக இணைகிறது வேறு எந்த சிங்குலர் பாயிண்ட் ம் இல்லாததால் நீங்கள் எந்த இடைவெளியையும் அனைத்து x நேர்மறையாக எடுத்துக்கொள்கிறீர்கள் சில சமன்பாடுகளுக்கு பூஜ்ஜியம் ஒரு வழக்கமான சிங்குலர் பாயிண்ட் ஆகவும் சில இருக்கக்கூடும் L இது வழக்கமான சிங்குலர் பாயிண்ட் ஆகவும் இந்த பக்கம் சில M சில வழக்கமான சிங்குலர் பாயிண்ட்கள் என்றும் சொல்லலாம் இந்த ஃப்ரோபீனியஸ் முறையிலிருந்து நீங்கள் கணக்கிடும் விதம் இந்த y1 y2 ஐப் பெறுகிறது இந்த ஃப்ரோபீனியஸ் சீரிஸ் சொலுஷன்ஸ் இந்த புள்ளியில் இருந்து குறைந்தபட்சம் எதுவாக இருந்தாலும் இந்த புள்ளியில் இருந்து முற்றிலும் மற்றும் சீராக கன்வெர்ஜ் ஆகின்றன இந்த தூரத்தை நீங்கள் கணக்கிடுகிறீர்கள் இது M நீங்கள் இந்த தூரம் L கணக்கிடுங்கள் எனவே இவை வழக்கமான சிங்குலர் பாயிண்ட் சில சிங்குலர் பாயிண்ட்கள் வழக்கமானது அல்லது இல்லையா என்பதை மறந்துவிடு பூஜ்ஜியம் ஒரு வழக்கமான சிங்குலர் பாயிண்ட் L மற்றும் M ஆகியவை சிங்குலர் பாயிண்ட்கள் இப்போது நீங்கள் x பாசிடிவ் க்கு கணக்கிடலாம் x பாசிடிவ் க்கு கணக்கிட்டால் தீர்வுகளைத் தேடுங்கள் x பாசிடிவ் ஆன தீர்வுகளைத் தேடுங்கள் நீங்கள் y1 மற்றும் y2ஐப் பெற்றால் நீங்கள் பார்ப்பது அடுத்த சிங்குலர் பாயிண்ட் L ஆக y1 மற்றும் y2 ஆனது x க்கு இடையில் 0 முதல் L வரை செல்லுபடியாகும் எனவே இது ஒரு ஆதாரத்துடன் கூடிய ஒரு தேற்றம் எனவே இந்த x அடுத்த சிங்குலர்க்குள் இருக்கும் போதெல்லாம் 0 மற்றும் அடுத்த சிங்குலர் பாயிண்ட் L க்கு இடையில் வரையறுக்கப்பட்டவையாக இருக்கும் போது இந்த y1 மற்றும் y2 பாயிண்ட் ஆகும் எனவே 0 முதல் L வரை எங்கள் தீர்வுகள் செல்லுபடியாகும் ஏனெனில் பெசல் சமன்பாட்டிற்கு அத்தகைய L இல்லை L இன்பினிட்டி எனவே அனைத்து பாசிட்டிவ் x க்கு உங்கள் தீர்வுகள் செல்லுபடியாகும் அனைத்து நெகடிவ் பக்கத்திற்கும் இதே தீர்வுகள் தான் எனவே முழுமைக்காக நீங்கள் Jx தீர்வுகளை எழுதலாம் மற்றும் இதற்கு நெகடிவ்க்கு Jx எதுவாக இருந்தாலும் x பாசிடிவ்க்கு வரையறுக்கலாம் x எதிர்மறையாக இருந்தால் என்ன ஆகும் நீங்கள் இதை இவ்வாறு எழுதலாம் Jxn0 1nx22nn Γnα1x2 எனவே நீங்கள் இப்படித்தான் உங்கள் தீர்வுகளைப் பார்க்க வேண்டும் x எதிர்மறையாக இருக்கும்போது ஃப்ரோபீனியஸ் முறையில் இந்த பாணியில் எப்போதும் தீர்வுகளைத் தேடலாம் எனவே இந்தப் பாணியில் நீங்கள் எப்போதும் உங்கள் தீர்வுகளைத் தேடுகிறீர்கள்என்று அர்த்தம் எனவே இந்த வழியில் எனவே ஆரம்பத்தில் நீங்கள் தீர்வைத் தேடுகிறீர்கள் y1xxk1n0cnxn y1xAy1xlogxxk2 n0dnxn x0 எனவே இதன் மூலம் நாம் ஸ்டர்ம் லியூவில்லே தியரிக்கு செல்கிறோம் இதன்மூலம் நீங்கள் உண்மையில் இரண்டாவது வரிசை லீனியர் ஹோமோஜெனியஸ் ஈக்வேஷன் ஐ தீர்க்க முடியும் எனவே நீங்கள் இரண்டு லீனியர் இன்டெபேன்டென்ட் சொலுஷன்களைக் காணலாம் நீங்கள் இரண்டு லீனியர் இன்டெபேன்டென்ட் சொலுஷன்களைக் கண்டறிந்தவுடன் உங்கள் சமன்பாடு வலது புறம் இருந்தால் அது ஒரே ஹோமோஜெனியஸ் டேர்ம் பாராமீட்டர்களின் மாறுபாடு முறையால் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட தீர்வைக் காணலாம் எனவே அந்த முறையின் மூலம் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட தீர்வைக் காணலாம் பின்னர் நீங்கள் ஒரே ஹோமோஜெனியஸ் சமன்பாட்டின் இந்த பொதுவான தீர்வை இணைத்து ஒரே மாதிரியான சமன்பாட்டின் பொதுவான தீர்வைப் பெறலாம் எனவே ஸ்டர்ம் லியூவில் கோட்பாட்டுடன் தொடங்குவோம் இந்த கோட்பாடு எதைப் பற்றியது எனவே ஸ்டர்ம் லியோவில் கோட்பாடு என்றால் என்ன இதுவரை நம்முடைய பொது சமன்பாட்டில் a0xya1xya2xy0 எனவே இந்த a0xஇன் பூஜ்ஜியங்கள் சிங்குலர் புள்ளிகளா இல்லையா என்பதைப் பொறுத்து a0xஇன் பூஜ்ஜியங்கள் வழக்கமான சிங்குலர் புள்ளிகளாக இருந்தால் a0x இன் பூஜ்ஜியங்கள் இல்லை என்றால் a0x எல்லா இடங்களிலும் பூஜ்ஜியம் அல்ல என்று வைத்துக்கொள்வோம் நான் அதை டிவைட் செய்ய முடியும் மற்றும் நான் உண்மையில் பவர் சீரிஸ் சொலுஷன் பெற முடியும் வேறு எந்த சிங்குலர் புள்ளியும் இல்லை எனவே பவர் சீரிஸ் தீர்வுகள் நீங்கள் தேடினால் R இல் ஒவ்வொரு x க்கும் எல்லா இடங்களிலும் பவர் சீரிஸ் தீர்வுகளைப் பெறலாம் நான் y1 மற்றும் y2 இரண்டையும் இரண்டு லினேர்லி இன்டெபேன்டென்ட் சொலுஷன்களாகப் பெற முடியும் பின்னர் நான் அதைத் தீர்க்க முடியும் இந்த y1 மற்றும் y2 இன் லீனியர் காம்பினேஷன் ஆக பொதுத் தீர்வுகளை எழுத முடியும் a0x ஒரு கட்டத்தில் அல்லது சில புள்ளிகளில் 0 ஆக இருந்தால் என்ன ஆகும் எனவே நாம் ஏற்கனவே பார்த்ததைப் போன்று சிங்குலர் பாயிண்ட் ஆகும் எனவே அந்த சிங்குலர் புள்ளியைச் சுற்றி இது ஒரு தனி சிங்குலர் புள்ளியாக இருந்தால் நீங்கள் ஃப்ரோபீனியஸ் சீரிஸ் தீர்வுகளாக தீர்வைத் தேடலாம் எனவே இவை இரண்டு சிங்குலர் புள்ளிகளாக இருந்தாலும் இந்த இடைவெளியில் நான் தீர்வைத் தேட முடியும் மற்றும் இந்த இடைவெளியில் செல்லுபடியாகும் ஃப்ரோபீனியஸ் முறையால் இரண்டு லீனியர்லி இன்டெபேன்டென்ட் சொலுஷன்களைப் பெற முடியும் மீண்டும் நீங்கள் இந்த ஹோமோஜெனியஸ் சமன்பாட்டின் பொதுவான தீர்வை அந்த இரண்டு லீனியர்லி இன்டெபேன்டென்ட் சொலுஷன்களின் லீனியர் காம்பினேஷன் ஆக எழுதலாம் நான் பொதுவான தீர்வைப் பெற முடியும் எனவே அடிப்படையில் நான் இந்த இரண்டாவது வரிசை சமன்பாட்டை தீர்க்க முடியும் இது முழு இடைவெளி அல்லது முழு ரியல் லைன் அல்லது சில வரையறுக்கப்பட்ட இடைவெளிகளாக இருக்கலாம் பிறகு இந்த ஸ்டர்ம் லியூவில் கோட்பாடு என்ன நாம் என்ன செய்கிறோம் என்றால் இந்த சமன்பாட்டை சில ஆபரேட்டராக உருவாக்க முயற்சிக்கிறோம் ஒரு வேறுபட்ட ஆபரேட்டர் என்று சொல்லலாம் Ly0 எனவே ஒரு மேட்ரிக்ஸை கற்பனை செய்து பாருங்கள் L ஒரு அணி போன்றது மேட்ரிக்ஸ் y ஆனது 0 க்கு சமம் பின்னர் இந்த ஆபரேட்டர் L ஐ எப்பொழுதும் அதை ஸெல்ப் அட்ஜய்ன்ட் பார்ம்ல் வைக்கலாம் ஒரு ஸெல்ப் அட்ஜாயின்ட் பார்ம் என்றால் என்ன நாம் எப்போதும் இந்த வடிவத்தில் வைக்கலாம் அது என்னவென்று பார்ப்போம் ஸெல்ப் அட்ஜாயின்ட் பொருள் என்ன இது நான் சொன்னது போல் L என்பது வேறுபட்ட ஆபரேட்டர் எனவே நீங்கள் L பற்றி யோசிக்கலாம் La0xd2dx2a0xddxa2x எனவே இந்த L ஐ இந்த ஸெல்ப் அட்ஜாயின்ட் பார்ம்ல் வைத்தால் எனவே a0xya1xya2xy0 ஆக இருக்கிறது My ஐ கருத்தில் கொள்வோம் Ma0xd2dx2a0xddxa2x இப்போது இந்த M ஐ மீண்டும் எழுதி இந்த வடிவத்தில் வைக்கலாம் Ly0 அங்கு L என்பது ஸெல்ப் அட்ஜாயின்ட் பார்ம் எனவே ஸெல்ப் அட்ஜாயின்ட் என்ன என்று நான் சொல்வதற்கு முன் அது ஒரு மேட்ரிக்ஸ் போன்றது என்று கற்பனை செய்து பாருங்கள் எனவே உங்களிடம் மேட்ரிக்ஸ் AX 0 மேட்ரிக்ஸ் சமன்பாடுகளைப் பாருங்கள் Ly 0 என்பது ஒரு டிஃபரெண்சியல் ஈகுவேஷன் மற்றும் AX0 என்பது ஒரு n x n மேட்ரிக்ஸ் ஆகும் X என்பது n x 1 வெக்டர் உங்களிடம் AX 0 இருக்கும்போது இது என்ன என்று நீங்கள் பார்க்க விரும்புகிறீர்கள் எனவே நான் இந்த My0 செய்ய முடியும் என்று சொல்கிறேன் டிஃபரெண்சியல் ஈகுவேஷன் ஐ இந்த Ly 0 வடிவத்தில் எழுதலாம் இது ஹெர்மிடியன் வடிவமான ஸெல்ப் அட்ஜாயின்ட் பார்ம் மேட்ரிக்ஸின் ஹெர்மிடியன் என்றால் என்ன என்பது உங்களுக்குத் தெரியும் A என்பது மேட்ரிக்ஸ் ஒரு ஹெர்மிடியன் மேட்ரிக்ஸ் என்று சொல்லலாம் இதன் அர்த்தம் என்ன எனவே நீங்கள் இந்த இடமாற்றத்தை எடுத்துக் கொள்ளுங்கள் பிறகு நீங்கள் ஒரு பார் ஐ உருவாக்குகிறீர்கள் அதாவது ATA A உங்களிடம் ரியல் என்ட்ரிகள் இருந்தால் அது தவிர வேறில்லை AT A உங்கள் அணி உண்மையான உறுப்பு AT A ஐ மட்டுமே கொண்டிருந்தால் உங்கள் மேட்ரிக்ஸ் சிக்கலான எண்களைக் கொண்டிருந்தால் பட்டியில் அர்த்தம் இருக்கிறது எனவே ATAA எனவே இது ஹெர்மிடியனின் வரையறை எனவே இது உண்மையாக இருந்தால் உங்களிடம் இந்த மெட்ரிக்ஸ் ஹெர்மிடியன் அல்லது ஸெல்ப் அட்ஜாயின்ட் மேட்ரிக்ஸ் உள்ளது எனவே இந்த மேட்ரிக்ஸின் பண்புகள் என்ன இந்த ஸெல்ப் அட்ஜாயின்ட் ஹெர்மிஷனாக அணி A பண்புகள் விஷயம் நீங்கள் இந்த ஸெல்ப் அட்ஜாயின்ட் அணி வேண்டும் ஒருமுறை நீங்கள் பார்க்க முடியும் என்று வழிமுறையாக AT A அல்லது ATA உங்களிடம் அத்தகைய மேட்ரிக்ஸ் இருந்தால் அதன் ஐகன் மதிப்புகளைக் கணக்கிட்டால் ஐகன் மதிப்பு என்ன என்பது உங்களுக்குத் தெரியும் மேட்ரிக்ஸ் A க்கான ஐகன் மதிப்பு a λI0 எனவே இந்த பல்லுறுப்பு சமன்பாட்டின் அனைத்து வழிகளும் a λI 0 உங்களுக்கு n பாதைகளைக் கொடுக்கும் அதாவது இந்த சமன்பாட்டின் n வழிகள் உங்களிடம் இருக்கலாம் அவை வேறுபட்டவை அல்லது ஒரே மாதிரியாக இருக்கலாம் அவற்றில் சில ஒரே மாதிரியாக இருக்கலாம் ஏனெனில் உங்களிடம் இந்த nxn மேட்ரிக்ஸ் இருக்கும் a λI0 எனக்கு n வது ஆர்டரை கொடுக்கும் n வது டிகிரி பாலினாமியல் λ எனவே அது n ரூட்கள் 1 2 மற்றும் n இல் இருக்கும் எனவே இவை ஐகன் மதிப்புகள் ஏனெனில் A iIX0 இது எப்போதும் பூஜ்யம் அல்லாத தீர்வைக் கொண்டிருக்கும் ஏனெனில் டிடெர்மினன்ட் 0 ஆகும் இதற்கு டிடெர்மினன்ட் λ ஆனது 0 ஆகும் அதுதான் கண்டிஷன் எனவே நீங்கள் பூஜ்ஜியமற்ற தீர்வைக் கொண்டிருப்பீர்கள் இதை நீங்கள் X என அழைக்கலாம் எனவே பூஜ்யம் அல்லாத தீர்வு ஐகன் வெக்டர் Xi ≠ 0 மற்றும் ஐகன் மதிப்பு i Xi என்பது ஐகன் வெக்டர் என்பது ஐகன் மதிப்பு iஉடன் தொடர்புடையது எனவே இதைத்தான் நீங்கள் பார்க்கிறீர்கள் முதலில் இது ஒரு பொது மேட்ரிக்ஸ் என்றால் இது ஐகன் மதிப்பு மற்றும் ஐகன் வெக்டர்களின் வரையறை சரி A ஒரு பொது மேட்ரிக்ஸ் என்றால் அது ஒரு ஹெர்மிடியன் மேட்ரிக்ஸ் ஐகன் மதிப்புகள் எப்போதும் ரியல் என்றால் நீங்கள் அதை உண்மையில் காட்டலாம் எனவே நீங்கள் முதல் ப்ரொபர்ட்டியை சரிபார்த்து ஐகன் மதிப்புகள் எப்போதும் ரியல் ஆக இருக்கும் என்பதை சரிபார்க்கலாம் ஹெர்மிடியன் மேட்ரிக்ஸின் மற்றொரு ப்ரொபர்ட்டி இரண்டாவது முக்கியமான ப்ரொபர்ட்டி நீங்கள் அனைத்து ஐகன் வெக்டர்களையும் காணலாம் ஐகன் மதிப்புகள் ஒவ்வொன்றிற்கும் நீங்கள் உண்மையில் ஐகன் வெக்டர்களைக் கணக்கிட்டால் அனைத்தும் தனித்துவமானவை 1 2 மற்றும் இப்போது நம்மிடம் n தனித்துவமான ஐகன் வெக்டர்கள் இருக்கும் அவை ஒன்றுக்கொன்று வேறுபட்டவை அவை மீண்டும் மீண்டும் செய்யப்பட்டால் 1 மூன்று முறை திரும்பத் திரும்பச் சொன்னால் நீங்கள் இன்னும் மூன்று தீர்வுகளைக் காணலாம் நீங்கள் கருத்தில் கொள்ளுங்கள்A 1IX10 ஏனெனில் 1 மூன்று முறை மீண்டும் மீண்டும் செய்யப்படுகிறது எனவே 2 என்பது 1 3 கூட 1 தான் A என்பது ஒரு ஹெர்மிடியன் மேட்ரிக்ஸ் என்றால் இந்த அமைப்பிற்கான மூன்று லீனியர்ர்லி இன்டெபேன்டென்ட் சொலுஷன்களை நான் எப்போதும் காணலாம் எனவே இந்த அமைப்பிற்கான மேட்ரிக்ஸ் A க்கு மூன்று லீனியர்ர்லி இன்டெபேன்டென்ட் சொலுஷன்கள் என்னிடம் இருக்கும் வெக்டர்க்கு நீங்கள் எப்போதும் மூன்று லீனியர் இன்டெபேன்டென்ட் சொலுஷன்களை வைத்திருப்பீர்கள் எனவே பல முறை மீண்டும் மீண்டும் செய்யப்படும் ஐகன் மதிப்புடன் தொடர்புடைய மூன்று லீனியர் இன்டெபேன்டென்ட் ஐகன் வெக்டர்கள் உங்களிடம் உள்ளன எனவே மூன்றாவது புள்ளி m என்னவென்றால் m முறை மீண்டும் மீண்டும் செய்யப்படும் ஐகன் மதிப்புடன் தொடர்புடைய m லினேர்லி இன்டெபேன்டென்ட் வெக்டார்கள் உங்களிடம் இருக்கும் எனவே m முறை திரும்பத் திரும்பச் சொல்லப்படும் ஐகன் மதிப்பு இருந்தால் நீங்கள் m லினேர்லி இன்டெபேன்டென்ட் ஐகன் வெக்டார்களைப் பெறலாம் எனவே இங்குள்ள மற்றொரு முக்கியமான ப்ரொபர்ட்டி அனைத்து ஐகன் மதிப்புகளும் வேறுபட்டவை என்று வைத்துக்கொள்வோம் எனவே நீங்கள் தனித்துவமான ஐகன் வெக்டார்களைப் பெறுவீர்கள் அவர்கள் லினேர்லி இன்டெபேன்டென்ட் ஆக மட்டுமல்லாமல் உண்மையில் ஒன்றுக்கொன்று ஆர்த்தோகனல் ஆகவும் இருக்கிறார்கள் எனவே தனித்துவமான ஐகன் வெக்டார்கள் அனைத்தும் ஆர்த்தோகனல் ஆகும் ஆர்த்தோகோனல் என்றால் என்ன அர்த்தம் உங்களிடம் இரண்டு வெக்டார்கள் உள்ளன என்று வைத்துக்கொள்வோம் எனவே x மற்றும் y ஆகிய இரண்டு வெக்டார்களை எழுதுவோம் என்றால் x y என்பது ஆர்த்தோகனல் ஆகும் X Yi1nxiyi உங்கள் வெக்டார்கள் ரியல் என்ட்ரிகளை மட்டுமே கொண்டிருந்தால் நீங்கள் xiyi ஐ வைத்திருக்கலாம் உங்களுக்கு காம்ப்லெக்ஸ் என்ட்ரி இருந்தால் நீங்கள் ஒரு பார் ஐ உருவாக்கலாம் எனவே இது நீங்கள் அழைக்கக்கூடிய டாட் ப்ரோடக்ட் நீங்கள் ஒரு குறியீட்டில் ⟨X Y⟩X Yஎன எழுதலாம் இது வெறும் குறிப்பு எனவே உங்களிடம் ஹெர்மிடியன் மேட்ரிக்ஸ் இருந்தால் தனித்துவமான ஐகன் மதிப்புகளுடன் தொடர்புடைய அனைத்து ஐகன் வெக்டார்களும் அனைத்தும் ஆர்த்தோகனல் ஆகும் எனவே நான் அனைவரும் தனித்துவமானவர்கள் என்றால் நீங்கள் வேறு எதையும் எடுத்துக்கொள்வீர்கள் எனவே 1 2 n இவை அனைத்தும் தனித்துவமான ஐகன் மதிப்புகள் தொடர்புடைய ஐகன் வெக்டார்கள் இதை v1 v2 vn என அழைக்கலாம் நான் சிறிய v எழுதும் போது உண்மையில் ஒரு வெக்டார் v1 v2 எனவே இங்கே எதுவும் மீண்டும் செய்யப்படவில்லை எந்த ஜோடியையும் எடுத்துக் கொண்டால் அவை அனைத்தும் ஒன்றுக்கொன்று வேறுபடுகின்றன எனவே உங்களிடம் இந்த ஐகன் வெக்டார்கள் உள்ளன அவை அனைத்தும் ஆர்த்தோகனல் ஆகும் அதாவது நீங்கள் எதை வேண்டுமானாலும் எடுத்துக் கொள்ளுங்கள் vi vj vi vj0 ∀ i≠j எனவே நீங்கள் அதை ஒரு ப்ரொபர்ட்டி ஐந்தாக எழுதலாம் நாம் 1 2 n ஐகன் மதிப்புகள் தனித்துவமானவை மற்றும் v1 v2 vn ஐகன் வெக்டார்கள் vi vj vi vj0 ∀ i≠j உண்மை அனைத்து ஐகன் வெக்டார்களும் ஆர்த்தோகோனல் என்பதை நீங்கள் பார்க்கிறீர்கள் அதுதான் ஆர்த்தோகோனலின் பொருள் எனவே கடைசி புள்ளி என்னவென்றால் அவை மீண்டும் மீண்டும் செய்யப்பட்டால் என்ன ஆகும் ஒருவேளை சொல்ல 1 மற்றும் 2 1 பிறகு 3 மற்றும் இவ்வாறு n ஐகன் மதிப்புக்கள் வரை எழுதப்படுகின்றன எனவே 1மட்டுமே இரண்டு முறை மீண்டும் மீண்டும் செய்யப்படுகிறது அதன்பிறகு தொடர்புடைய ஐகன் வெக்டார்கள் எனக்கு தெரியும் v1 மற்றும் v2 இரண்டு லீனியர்ர்லி இன்டெபேன்டென்ட் ஐகன் வெக்டார்கள் 1 உடன் தொடர்புடையது மற்றும் எனக்கு v2 v3இருக்கும்வரை vn அனைத்தும் தனித்துவமான ஐகன் மதிப்புகளுடன் தொடர்புடைய அனைத்து ஐகன் வெக்டார்களாகும் எனவே என்ன ஆகும் நீங்கள் இங்கே எந்த ஜோடியை கருதுகிறீர்கள் அவை அனைத்தும் ஆர்த்தோகனல் எந்த ஜோடியும் ஒன்றுக்கொன்று ஆர்த்தோகனல் ஆனால் v1 மற்றும் v2 மட்டும் இல்லை ஆனால் நீங்கள் அவற்றையும் ஆர்த்தோகனலாக உருவாக்கலாம் இரண்டு வெக்டர்கள் i j அதாவது x ஆக்ஸிஸ் மற்றும் y ஆக்ஸிஸ் போல இருந்தால் அவை ஏற்கனவே ஆர்த்தோகோனலாக இருந்தால் அவற்றின் புள்ளி ப்ராடக்ட் பூஜ்யம் 1 0 மற்றும் 0 1 உங்கள் வெக்டர்கள் இது v1 மற்றும் v2 எனவே நீங்கள் எப்போதும் அவைகளை ஆர்த்தோகனல் ஆக்கலாம் எனவே v1 ஐ u1 என அழைக்கலாம் இது ஒரு வெக்டர் v2 ஐ u2 மற்றொரு திசையன் மற்றும் அவை நீங்கள் தெளிவாகக் காணக்கூடிய ஆர்த்தோகனல் அல்ல எனவே நீங்கள் அவர்களை ஆர்த்தோகனல் ஆக்க விரும்புகிறீர்கள் நீங்கள் இதை வரையறுக்கிறீர்கள் v1u1 இந்த இரண்டு u1 மற்றும் u2 இன் லீனியர் காம்பினேஷன் ஐ நான் எடுக்க விரும்பும் விதத்தில் v2 வேண்டும் அதனால் அது என் v2 ஆகும் நான் இதை எப்படி செய்வது என்று பார்ப்போம் எனவே இது கிரஹாம் ஷ்மித் ஆர்த்தோனோர்மல் செயல்முறை என்று அழைக்கப்படுகிறது எனவே நான் இதை எப்படி செய்வது எளிய விஷயம் v2v1cu2 சில ஆர்பிற்றரி கான்ஸ்டன்ட் c உடன் லீனியர் காம்பினேஷன் எடுத்துக் கொள்ளுங்கள் எனவே நான் ஒரு வழியில் இந்த கான்ஸ்டன்ட் c கண்டுபிடிக்க v2 ஆனது v1 க்கு ஆர்த்தோகனலாக என்று v2 இந்நர் ப்ரொடக்ட் v2 உடன் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் v2 v2v1 v2c மற்றும் நான் v1 v2 பூஜ்ஜியமாக இருக்கும் வகையில் எனது c ஐ தேர்வு செய்கிறேன் v2 சில வெக்டர்கள் என்று சொல்லலாம் இது ஏற்கனவே v1 க்கு ஆர்த்தோகனல் ஆகும் எனவே அதுதான் என் v2 எனவே எனக்கு அத்தகைய v2 வேண்டும் என்றால் என் c என்றால் என்ன என்பதுதான் எனவே v2 இந்த பாணியில் நீங்கள் தேர்வு செய்கிறீர்கள் v2v1cu2 ⇒ v2 v2 v1 v2cu2 v2cu2 v2 ⇒ cv2 v2u2 v2 எனவே இந்த c உடன் நான் என் v2 ஐத் தேர்ந்தெடுத்தால் v1 க்கு ஆர்த்தோகனல் என்று அர்த்தம் எனவே அது குறிப்பது v2v1v2 v2u2 v2 u2 v2u1 எனவே வகையில் நீங்கள் c ஐ தேர்வு செய்கிறீர்கள் v2 க்கு v1ஆர்த்தோகனல் ஆகும் எனவே இதை நான் எப்படி தேர்வு செய்வது நீங்கள் டாட் ப்ராடக்ட் ஐ v1 உடன் எடுத்துக் கொள்ளுங்கள் பிறகு என்னிடம் v2 v1 v1 v1cu2 v1 மற்றும் எனது v2 சில c மதிப்புக்கு பூஜ்ஜியமாக இருக்க வேண்டும் எனவே நான் இடது கை பூஜ்ஜியத்தை விரும்பினால் அது என் c ஐ தீர்மானிக்க முடியும் 0 v1 v1u2 v1 ⇒ c v1 v1u2 v1 எனவே u2 u1 அறியப்படுகிறது எனவே இந்த c ன் தேர்வுடன் என்னுடைய v2 ஆனது v2v1 v1 v1u2 v1 u2 v2 மற்றும் v1 ஆகியவை ஒன்றுக்கொன்று ஆர்த்தோகோனல் என்பதை நீங்கள் பார்க்கிறீர்கள் அதாவது நீங்கள் உண்மையில் v2 v1 ஐத் தேர்ந்தெடுத்தால் நீங்கள் அதைப் பார்ப்பீர்கள் v1 v2v1 v1 v1 v1u2 v1 u2 v1 v1 v1 v1u2 v1 u2v1 v1 v1 v1u2 v1 v1 u2 v1 v1 v1 v10 எனவே நீங்கள் v2 க்கு v1 பெர்பெண்டிகுலர் ஆக இருப்பதைபார்க்கிறீர்கள் எனவே அதுதான் பொருள் எனவே பிலேன் ல் கூட உங்களுக்கு இரண்டு லினேர்லி இன்டெபேன்டென்ட் வெக்டார்கள் வழங்கப்பட்டால் இந்த செயல்முறை மூலம் நீங்கள் எப்போதும்பார்க்க முடியும் v2 இந்த லீனியர் காம்பினேஷன் u1 மற்றும் u2 v1 லீனியர் காம்பினேஷன்யை நீங்கள் சில கான்ஸ்டன்ட் களுக்கு தேர்வு செய்கிறீர்கள் அந்த கான்ஸ்டன்ட்யை நீங்கள் v2 ஆனது v1 க்கு ஆர்த்தோகோனல் என்பதை அறியலாம் அதனால் அதைத்தான் நான் பயன்படுத்தினேன் நான் அதை பூஜ்ஜியமாக்கினால் நான் இதை என் c யைக் கண்டுபிடிக்க முடியும் நீங்கள் அதை இங்கே வைத்தால் அவை பெர்பெண்டிகுலர் ஆக இருப்பதை நீங்கள் சரிபார்க்கலாம் இப்போது என்னிடம் மூன்று திசையன்கள் இருக்கலாம் நான் அவற்றை ஆர்த்தோகோனலாக மாற்ற முடியும் உங்களிடம் மூன்று வெக்டர்கள் உள்ளன என்று வைத்துக்கொள்வோம் நீங்கள் u1 u2 u3 என்ற இடத்தில் இருக்கிறீர்கள் என்று சொல்லலாம் நான் u1 ஐ v1 ஆகவும் u2 ஐ v2 ஆகவும் செய்கிறேன் இப்போது u3 நீங்களும் செய்யலாம் நான் v3 ஒரு லீனியர் காம்பினேஷன் ஆக விரும்புகிறேன் இப்போது உங்களிடம் v1 மற்றும் v2 உள்ளது இப்போது மூன்றாவது வெக்டர் v3 ஆகும் இது v2 மற்றும் v1 க்கு ஆர்த்தோகனல் ஆகும் ஆனால் நான் அதை v3 இன் அடிப்படையில் எழுதுகிறேன் v1 v2 மற்றும் u3 இன் அடிப்படையில் எழுதுகிறேன் எனவே எனக்கு v2 கிடைத்தவுடன் இந்த u2ஐ நீக்க முடியும் எனவே v3 என்னிடமுள்ளது மற்றொரு பெர்பெண்டிகுலார் வெக்டர் வேண்டும் எனவே நான் எப்போதும் v1 v2 மற்றும் u3 ன் லீனியர் காம்பினேஷன் ஆக மீண்டும் எழுத முடியும் எனவே நான் இதை எப்படி செய்வது v3 v1 c1v2 c2u3 எனவே மீண்டும் இது என்ன என்று நீங்கள் அறிய விரும்புகிறீர்கள் இந்த c1 மற்றும் c2 கான்ஸ்டன்ட்களை நான் எப்படி கண்டுபிடிப்பது என்னிடம் இரண்டு கான்ஸ்டன்ட்கள் உள்ளன நான் v3 ஐ கணக்கிட v1 க்கு பெர்பெண்டிகுலர் ஆக இருக்கும் வகையில் v3 ஐத் தேர்வு செய்கிறேன் மேலும் v3 மேலும் v2க்கு பெர்பெண்டிகுலர் ஆக உள்ளது எனவே எனக்கு இங்கே இரண்டு கண்டிஷன்கள் உள்ளன எனவே இந்த இரண்டு கண்டிஷன்களுடனான நிலைமைகள் நான் இரண்டு கான்ஸ்டன்ட் களை சரி பெற முடியும் நான் v3 ஐப் பெற முடியும் v3 மூலம் மற்றவற்றை பெற முடியும் v3 உண்மையில் v1 மற்றும் v2 க்கு பெர்பெண்டிகுலர் ஆக உள்ளது எனவே நீங்கள் n லினேர்லி இன்டெபேன்டென்ட் வெக்டார்கள் இருந்தால் இதைப் போல எந்த எண்ணையும் பெறலாம் இந்த செயல்முறையை நீங்கள் செய்யலாம் மற்றும் நீங்கள் அவற்றை ஆர்த்தோகனலாக மாற்றலாம் அதாவது அவை ஒன்றுக்கொன்று செங்குத்தாக உள்ளன எனவே இதுபோன்ற ஒரு காரியத்தை நீங்கள் செய்கிறீர்கள் எனவே உங்களிடம் உள்ளதை மேலே விவரிக்கப்பட்ட செயல்முறை மூலம் நீங்கள் அவற்றை ஆர்த்தோகனலாக மாற்றலாம் இது கிரஹாம் ஷ்மிட் ஆர்த்தோகனல் செயல்முறை என்று அழைக்கப்படுகிறது நான் ஸ்பேஸ் அல்லது பிலேன் பற்றி விளக்கினேன் எனவே நீங்கள் எந்த பைனைட் டைமென்ஷனல் ஸ்பேஸிலும் இதைச் செய்யலாம் எனவே எந்த லினேர்லி இன்டெபேன்டென்ட் வெக்டார் மூலம் நீங்கள் இந்த கிரஹாம் ஷ்மிட் செயல்முறையினை பயன்படுத்தி நீங்கள் அவற்றை ஆர்தோகனலாக மாற்றலாம் இப்போது உங்களிடம் v1 v2 v3 ஆகியவை ஆர்த்தோகனல் ஆகும் இப்போது உங்களிடம் இன்னும் ஒரு வெக்டார் உள்ளது என்று வைத்துக்கொள்ளுங்கள் v1 v2 v3 ஏற்கனவே ஆர்த்தோகனல் எனவே இப்போது நீங்கள் v4 உடன் ஒரு லீனியர் காம்பினேஷன் v1 c1v2 c2u3 ஆக்குகிறீர்கள் இப்போது உங்களிடம் மற்றொரு வெக்டார் உள்ளது அது u4 நீங்கள் அதை இவ்வாறு எழுதலாம் v4 v1 c1v2 c2u3 c3u4 நீங்கள் c1 c2 c3 ஐ பெறலாம் ஏனென்றால் v4ஆனது v1 v2 v3 ஆகியவற்றுடன் லீனியர்லி இன்டெபேன்டென்ட் ஆகவும் ஆர்த்தோகோனலாகவும் இருக்க வேண்டும் எனவே இவை மூன்று கண்டிஷன்கள் இப்போது எனக்கு மூன்று தெரியாத மற்றும் மூன்று கண்டிஷன்கள் உள்ளன இந்த மூன்று கண்டிஷன்கள் v4 v10 v4 v20 v4 v30 எனவே இந்த மூன்றை கொண்டு நான் எனது c1 c2 c3 ஐ காணலாம் நீங்கள் பெறுவது v4 என்பது v1 v2 v3 க்கு ஆர்த்தோகோனல் ஆகும் இப்போது நான் u1 u2 u3 u4 ஐ ஆர்த்தோகனல் திசையன்களாக ஆக்குகிறேன் v1 v2 v3 v4யில் v1 என்பது u1 ஐத் தவிர வேறில்லை எனவே அதனால்தான் நாம் அதை வரைகிறோம் இது ஒரு கிரஹாம் ஷ்மித் ஆர்த்தோகனல் செயல்முறை எனவே உங்கள் மேட்ரிக்ஸ் ஹெர்மிடியன் மேட்ரிக்ஸ் என்றால் இது முக்கியமானது எனவே இந்த n ஆர்த்தோகோனல் வெக்டார்களின் ஒரு ஹெர்மிடியன் மேட்ரிக்ஸ் இருந்தால் நீங்கள் n லினேர்லி இன்டெபேன்டென்ட் ஐகன் வெக்டார்களைக் கொண்ட எந்தவொரு சந்தர்ப்பத்திலும் ரிப்பீட்டட் அல்லது நாட் ரிப்பீட்டட் டிஸ்டிங்க்ட் மதிப்புகளைப் பெறுவீர்கள் அவை டிஸ்டிங்க்ட் மதிப்புகளாக இருந்தால் அவை நேரடியாக ஆர்த்தோகோனலாக இருக்கும் அவை ஆர்த்தோகோனலாக இல்லையென்றால் நீங்கள் அவற்றை ஆர்த்தோகோனல் ஆக்குகிறீர்கள் எனவே நீங்கள் எந்த மேட்ரிக்ஸுக்கும் n ஐகன் மதிப்புகள் இருந்தால் அது ஒரு ஹெர்மிடியன் என்றால் நீங்கள் லினேர்லி இன்டெபேன்டென்ட் ஐகன் வெக்டார்களைக் கொண்டிருப்பீர்கள் நீங்கள் அவர்களை ஆர்த்தோகனல் ஆக்குகிறீர்கள் எனவே எந்தவொரு சந்தர்ப்பத்திலும் உங்களிடம் n ஆர்த்தோகனல் ஐகன் வெக்டார்கள் இருப்பதைக் குறிக்கிறது ஆர்த்தோகோனல் என்பது வெளிப்படையாக அவை இன்டெபேன்டென்ட் நீங்கள் ஆர்த்தோகனல் வெக்டார்களைப் பெற்றவுடன் எந்த வெக்டரையும் x Rn எடுப்பீர்கள் இந்த அனைத்தையும் ஐகன் வெக்டார்களின் இந்த அனைத்து ஆர்த்தோகனல் வெக்டார்களின் அடிப்படையில் எழுத முடியும் இந்த சில vi களின் iஆனது 1 முதல் n வரை லீனியர் காம்பினேஷன்களை என்னால் உருவாக்க முடியும் Xi1n ci vi எனவே எந்த X க்கும் இது உண்மை நாம் இந்த பிரதிநிதித்துவத்தை பெறலாம் ஏனென்றால் எந்த வெக்டார் ஐயும் நான் i j k R3அடிப்படையில் எழுத முடியும் இந்த பிலேன் ல் எந்த வெக்டர்களையும் நான் i j அடிப்படையில் எழுத முடியும் எனவே அதே வழியில் எந்த வெக்டர் இங்கே Rn ஐ vi களின் அடிப்படையில் எழுத முடியும் இவை ஆர்தகோனல் ஆகும் vi'ஆனது i j k R3 போன்றது எனவே இந்த மேட்ரிக்ஸுக்கு ஒப்பானது இதுதான் நாம் செய்வது என்னவென்றால் இந்த சமன்பாடு My 0 ஐ ஆர்த்தோகோனல் ஆக மாற்றுகிறோம் ஒரு வடிவமாக எனவே Ly0 என்று செய்ய இது ஒரு ஹெர்மிடியன் வடிவில் உள்ளது நான் எப்போதுமே இதைச் செய்ய முடியும் ஏனென்றால் எந்த இரண்டாவது வரிசை சமன்பாட்டையும் இந்த படிவமாக மாற்ற முடியும் எனவே நான் எப்போதும் ஹெர்மிட்டியனுக்கு அந்த வித்தியாசமான சமன்பாட்டைச் செய்ய முடியும் நாங்கள் அதைப் பார்ப்போம் ஏனெனில் இந்த மேட்ரிக்ஸுக்கு இணையான ஹெர்மிடியன் உங்களிடம் இந்த பண்புகள் அனைத்தும் உள்ளன அதே காரியத்தை நீங்கள் இங்கேயும் செய்யலாம் எனவே இங்கே அது ஒரு மேட்ரிக்ஸ் என்பதால் தீர்வுகள் மட்டுமே வரையறுக்கப்பட்டவை தீர்வுகள் அனைத்தும் வெக்டார்கள் வெக்டார்கள் பய்னயிட் டைமென்ஷனல் ஸ்பேஸ் ல் உள்ளன அதாவது Rn ஸ்பேஸ் அல்லது பிலேன் இவை அனைத்தும் இரு டைமென்ஷனல் இது பிலேன் த்ரீ டைமென்ஷனல் அது ஸ்பேஸ் எனவே n 3 நீங்கள் ஸ்பேஸ் ல் இருந்தால் என்றால் n 2 நீங்கள் பிலேன் ல் இருக்கிறீர்கள் இல்லையெனில் அது ஒரு பய்னயிட் டைமென்ஷன் ஐ குறிக்கிறது எனவே உங்களிடம் இது ஒருமுறை ஆர்த்தோகனல் வெக்டார்கள் இருந்தால் நீங்கள் எப்போதும் பெறலாம் ஆனால் அது ஒரு டிஃபரெண்சியல் ஈகுவேஷன் என்றால் தீர்வுகள் பங்க்ஷன்களாக இருக்கலாம் அவற்றின் பங்க்ஷன்கள் வரையறுக்கப்பட்ட பைனைட் டைமென்ஷனல் ஸ்பேஸ் ல் இருக்க முடியாது அவை பைனைட் டைமென்ஷனல் வெக்டார்கள் அல்ல ஒவ்வொரு வெக்டார் ம் 1 x x2 x3மற்றும் பல என்று சொல்லலாம் எங்களிடம் எண்ணற்ற லீனியர்லி இன்டெபேன்டென்ட் சொலுஷன்கள் உள்ளன அவை தீர்வுகளாக இருந்தால் அவை அனைத்தும் லீனியர்லி இன்டெபேன்டென்ட் எனவே ஸ்பேஸ் ல் நீங்கள் கருதுங்கள் Rn ஆனது Rஐ போன்றது உங்களிடம் இன்பைனைட் டைமென்ஷனல் ஸ்பேஸ் உள்ளது இந்த பாலினாமியல் இன்பைனைட் டைமென்ஷனல் ஸ்பேஸ் கொண்டது எனவே பொதுவாக நீங்கள் பொது பங்க்ஷன்கள் எக்ஸ்பொனென்டியல் இவை அனைத்தையும் பார்த்தால் அவை உண்மையில் இன்பைனைட் டைமென்ஷனல் ஸ்பேஸ் ஐ உருவாக்குகின்றன எனவே தீர்வுகள் இன்பைனைட் டைமென்ஷனல் ஸ்பேஸ்ற்கு சொந்தமானது எனவே உங்களிடம் வேறுபட்ட ஆபரேட்டரின் ஹெர்மிடியன் வடிவம் இருந்தால் டிஃபரெண்சியல் ஈகுவேஷன் இப்போது நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பது ஒரு மேட்ரிக்ஸின் இந்த ப்ரொபர்ட்டிகளுக்கு ஒப்பானது நீங்கள் ஐகன் மதிப்புகள் ஐகன் வெக்டார்களைக் கண்டறிந்து அவற்றை ஆர்த்தோகனல் ஆக்குகிறீர்கள் பின்னர் இன்பைனைட் டைமென்ஷனல் ஸ்பேஸ் ல் உள்ள எந்தவொரு பங்க்ஷன்களையும் நீங்கள் இறுதியில் எழுதலாம் இந்த ஐகன் வெக்டார்களின் அடிப்படையில் என்னால் எழுத முடியும் அது உண்மையில் உங்கள் ஃபோரியர் சீரிஸ் இதுதான் ஸ்டர்ம் லியோவில் கோட்பாடு எனவே அதைத்தான் நாம் பார்ப்போம் முதலில் இந்த படிவத்தில் ஒரு பொதுவான இரண்டாவது வரிசை டிஃபரெண்சியல் ஈகுவேஷன் எவ்வாறு உருவாக்குவது என்பதை நான் செய்ய வேண்டும் எனவே இந்த சமன்பாட்டை ஸெல்ப் அட்ஜாயின்ட் வடிவமாக அல்லது ஹெர்மிடியன் வடிவமாக மாற்றுவதே முக்கிய யோசனை எனவே அடுத்த வீடியோவில் பார்ப்போம் இரண்டாவது வரிசையை ஒரே மாதிரியான சமன்பாட்டை எவ்வாறு ஸெல்ப் அட்ஜாயின்ட் வடிவம் அல்லது ஹெர்மிடியன் வடிவமாக மாற்றுவது என்று பார்ப்போம் எனவே இதைச் செய்வதற்காக அது ஒரு மேட்ரிக்ஸ் என்றால் நீங்கள் அதன் வெறும் உள்ளீடுகளான ATA அல்லது ATA Rஐ எளிதாக பார்க்க முடியும் ஆனால் நீங்கள் ஹெர்மீடியன் வடிவத்தில் இருக்க விரும்பினால் டிஃபரெண்சியல் ஈகுவேஷன் ற்கு உங்களுக்கு சில எல்லை பவுண்டரி கண்டிஷன்கள் தேவை எனவே நீங்கள் ஒரு பவுண்டரியை விரும்பினால் டொமைன் என்ன டொமைன் முழு R எனவே நீங்கள் ஒரு பவுண்டரி விரும்பினால் பவுண்டரி என்றால் டொமைன் முழு ரியல் லைன் பவுண்டரி என்றால் என்ன ∞ ∞என்ற ஒரு பவுண்டரி இல்லை எனவே உங்களுக்கு ஒரு வரையறுக்கப்பட்ட டொமைன் தேவை அதனால் நீங்கள் பவுண்டரியை உருவாக்க முடியும் a b பவுண்டரி டேர்ம்ஸ் ஆகும் உங்கள் டிஃபரெண்சியல் ஈகுவேஷன் வரையறுக்கப்பட்ட இடைவெளியை மட்டுமே சார்ந்து இருந்தால் உங்கள் பவுண்டரி a மற்றும் b ஆகும் எனவே உங்களுக்கு a மற்றும் b இல் சில பவுண்டரி கண்டிஷன்கள் தேவை எனவே L என்பது ஹெர்மிட்டியனாக இருக்கும் அதை நாம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்